இந்த பவர் ஸ்லோப் முறையில் நாம் இப்போது முதல் முறையை விவாதித்தோம் இங்கே உள்ள டெரிவேடிவ்ஸ் diT dvT diT dt dvT dt மற்றும் பொதுவாக டெரிவேடிவ்ஸ் ஐ பெறுவது எளிதல்ல எனவே சிக்னல்களின் டெரிவேடிவை எடுத்துக் கொள்ளாமல் பவர் ஸ்லோப் முறையைச் செய்ய சில தீர்வுகள் உள்ளன அவற்றை பார்ப்போம் முதலில் பேசிக் சர்க்யூட் டோபாலஜி அதாவது டியூட்டி சைக்கிளை கண்ட்ரோல் இன்புட்டாக கொண்ட DC DC கன்வெர்ட்டர் வழியாக PV பேனல் உடன் இணைக்கப்பட்ட லோடு R0 நம்மிடம் உள்ளது இப்போது ஒரு பஃப்பர் கெப்பாசிட்டெர் உள்ளது நாம் பஃப்பர் கெப்பாசிட்டெரின் வலதுபுறத்தில் சிறிது இடத்தை விட்டு விடுகிறேன் ஏனென்றால் நான் இங்கே ஒன்றை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் இப்போது இங்கே நான் இரண்டு காம்போநென்ட்ஸ் அறிமுகப்படுத்துகிறேன் மற்றும் vT மற்றும் iT யைக் குறித்துக் கொள்வோம் இப்போது இங்கே ஒரு காம்போநென்ட் வைக்கிறேன் ஒன்று ரெசிஸ்டன்ஸ் மற்றும் இந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் சுவிட்ச் BJT அல்லது ஒரு மோஸ்ஃபெட் அல்லது ஒரு IGBT மூலம் கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த பேஸ் அல்லது பவர் செமிகண்டக்டர் ஸ்விட்ச் இன் கேட்டுக்கு என்ன சிக்னலை கொடுப்பீர்கள் எனவே இது பல்ஸ்டு வேவ் ஃபார்ம் pulsed wave போல இருக்கும் இது பல்ஸ் ஆக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் அது ஒரு லீனியர்லி வியரிங் வேவ் சேப் ட்ரையாங்கிள் வேவ் சேப் அல்லது இதுபோன்ற எந்தவொரு சேப்பாகவும் இருக்கலாம் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் லீனியர் ஆக இருக்கும் ஆனால் இது ஒரு பல்ஸ்டு வேவ் ஃபார்ம் ஐ கொடுப்பது எளிது எனவே இங்கே BJT க்கு வழங்கப்பட்ட இந்த வகை வேவ் சேப்பின் கருத்தை நாம் பார்ப்போம் எனவே BJT உண்மையில் ஒரு சுவிட்ச் போல செயல்படுகிறது இப்போது இது எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பார்ப்போம் இப்போது இங்கே கொடுக்கப்பட்ட ரெசிஸ்டரின் பெயர் R1 ஆகும் மேலும் R0 என்பது மிகப் பெரிய மதிப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது DC DC கன்வெர்ட்டரால் வழங்கப்படும் இன்புட் இம்பெடன்ஸ் ஐ விட மிகப் பெரியது மற்றும் இந்த R0 ஐ விட மிகப் பெரியது எனவே உண்மையில் இது பஃப்பர் கெப்பாசிட்டெருக்கு கூடுதல் லோடு போல செயல்படுகிறது பஃப்பர் கெப்பாசிட்டெர் DC DC கன்வெர்ட்டர் மற்றும் R0 ஐ லோடுகளாக சப்போர்ட் செய்கிறது அதற்கு இப்போது கூடுதல் லோடுகளை சேர்த்துள்ளோம ஆனால் இது மிகச் சிறிய கூடுதல் லோடு BJT இயக்கப்படும் போதெல்லாம் R1 டெர்மினலுக்கு இடையே வருகிறது இப்போது பேனலின் IV சிறப்பியல்பால் ஏற்படும் விளைவு என்ன எனவே உங்களிடம் vT மற்றும் iT உள்ளது IV வளைவை வரைவோம் இப்போது இது பிக்சரில் இல்லை என்று சொல்லலாம் டிரான்சிஸ்டர் ஐ அணைத்து வைக்கும்போது R1 பிக்சரில் இல்லை பின்னர் R0 ஐ இன்புட் சைடுக்கு d இன் செயல்பாடாக எடுத்துச் செல்லும்போது நீங்கள் RT ஐப் பார்ப்பீர்கள் எனவே RT என்பது 1 RT போன்றது என்று சொல்லலாம் இப்போது இந்த சுவிட்ச் இயங்கும் போது இது அதிகமாக இருக்கும்போது அந்த நேரத்தில் R1 PV பேனலின் டெர்மினலுக்கு இடையே வருகிறது எனவே இது இது போன்ற ஒரு லைனை எடுக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஒரு லோடு லைன் இது போன்ற ஒரு லோடு லைனை எடுக்கும் இது RT R1 க்கு இணையாக இருக்கும் இப்போது RT யை விடக் குறைவான RT இணையான R1 ஆனது லோடுக்கு ஒத்ததாக இருக்கும் ஆகவே இந்த லோடு லைன் R1 இன் மதிப்பைப் பொறுத்து ஷார்ட் சர்க்யூட்டை நோக்கி நகர்கிறது இப்போது இந்த ஆப்பரேட்டிங் பாயிண்ட்டுக்கு செங்குத்தாகவும் நேராகவும் இதேபோன்று வரைகிறேன் மேலும் நான் இந்த ஆப்பரேட்டிங் பாயிண்ட்டுக்காக செங்குத்து கோட்டை நேராக கீழே வரைகிறேன் இப்போது ஆன் ஆஃப் பீரியடை கருத்தில் கொண்டுஇது அதிகமாக இருக்கும் நேரத்தில் BJT இயங்கும் போது R1 இணைக்கப்படும் எனவே R1 இணைக்கப்படும் நேரத்தில் இது லோடு லைன் மற்றும் அதனுடன் தொடர்புடைய vT டெர்மினல் வோல்டேஜ் இதுதான் இது அணைக்கப்பட்ட நேரத்தில் R1 பிக்சரில் இல்லை மற்றும் PV பேனலுக்கும் இந்த லோடு லைனுக்கும் வழங்கப்பட்ட RT மட்டுமே உள்ளது இது ஆப்பரேட்டிங் பாயின்ட் ஆகும் மற்றும் அதனுடன் தொடர்புடைய vT இந்த லைன் ஆகும் எனவே காட்டப்பட்டுள்ளபடி இந்த இரண்டு லைனுக்கு இடையில் vT ஊசலாடும் எனவே இந்த காலகட்டத்தில் பச்சை என்று நான் சொன்னால் இந்த பசுமைக் காலத்தில் சுவிட்ச் இயக்கத்தில் உள்ளது அதாவது இது vT யின் இந்த மதிப்புகளுக்கு ஒத்திருக்கும் மேலும் குறையும்போது சுவிட்ச் ஆஃப் ஆக இருக்கும் காலகட்டத்தில் இது இந்த போஷனுக்கு ஒத்திருக்கும் எனவே vT இது போன்றதாக இருக்கும் அதேபோல் கரண்ட்டிலும் மாறுபாடு இருக்கும் எனவே vT வெர்சஸ் நேர வளைவைப் பார்ப்போம் எனவே vT வெர்சஸ் டைம் வளைவு இது போன்ற ஒரு ரிப்பிள் இருக்கும் மேலும் vT மற்றும் iT இல் ரிப்பிள் இருக்கும் மேலும்பவர் P இல் ரிப்பிள் இருக்கும்இது vT ஐ iT ஆல் பெருக்குவதற்கு சமமாகும் மேலும் இந்த ரிப்பிள் உண்மையில் ஒரு வேறுபாட்டைக் கொடுக்க அல்லது மேக்ஸிமம் பவர் நிகழும் இடத்தைக் கண்டுபிடிக்க பயன்படும் மேக்ஸிமம் பவர்பாயின்ட்டை கண்டுபிடிக்க இந்த ரிப்பிள்ளை பயன்படுத்த முயற்சிப்போம் இப்போது மேக்ஸிமம் பவர்பாயின்ட்டை அடையாளம் காண்பதற்கான ஒரு தனித்துவமான அம்சமாக இந்த ரிப்பிள்ளை பயன்படுத்தி இதை எவ்வாறு செய்வோம் என்பதைப் பார்ப்போம் இப்போது ஸ்டேட்டிக் சிறப்பியல்பு iT வெர்சஸ் vT மற்றும் பவர் வெர்சஸ் vT ஆகியவற்றைக் கவனியுங்கள் இது பவர் வெர்சஸ் vT ஒரு குறிப்பிட்ட ஆப்பரேட்டிங் பாயிண்டை குறிக்கும் செங்குத்து கோட்டைக் கருத்தில் கொண்டு செங்குத்து மற்றும் கிடைமட்ட கோட்டை வரைகிறேன் இங்கே இந்த பாயிண்ட் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் ஒரு ஆப்பரேட்டிங் பாயிண்டை குறிக்கும் மற்றும் இங்கே IV வளைவுடன் தொடர்புடைய எக்ஸ்டிங்ஷன் இங்கே உள்ளது எனவே இப்போது இங்கே வோல்டேஜ் இன் மீது ஒரு சூப்பர் இம்போஸ் ஐ செய்யப்போகிறேன் இப்போது இது வோல்டேஜ் இன் பூஜ்ஜியமாகும் மேலும் இந்த வோல்டேஜில் இதைப் பார்த்தால் இது DC ஆக இருக்க வேண்டும் நான் ரிப்பிள்ளை சூப்பர் இம்போஸ் செய்யப்போகிறேன் நீங்கள் எப்படி ஒரு ரிப்பிள்ளை சூப்பர் இம்போஸ் செய்யப்போகிறீர்கள் நாம் முன்பு விவாதித்ததைப் போலவே நான் ஒரு ரெசிஸ்டிவ் ஸ்விட்சரைப் பயன்படுத்தப் போகிறேன் மேலும் இந்த ரிப்பிள்ளை அறிமுகப்படுத்துகிறேன் இப்போது ரிப்பிள் இன் பீக் ஆம்லிட்யூட் ஐ எடுத்து பவர் வளைவில் ப்ரோஜெக்ட் செய்து அதை கிடைமட்டமாக எக்ஸ்டெண்ட் செய்கிறேன் எனவே வோல்டேஜ் ரிப்பிள் அதிகரிக்கும் போதெல்லாம் பவர் ரிப்பிள் அதற்கேற்ப அதிகரிக்கிறது என்பதை பார்க்க முடியும் எனவே இந்த ஸ்லோப்பில் பீக் இன் இடது பக்கத்தில் ஸ்லோப் நேர்மறையாக இருக்கும் இது பீக் பவர் பாயிண்ட் பீக் பவர்பாயிண்ட் இன் இடது பக்கத்தில் ஸ்லோப் நேர்மறையாக இருக்கும் வோல்டேஜ் ரிப்பிள் அதிகரிக்கும் போதெல்லாம் பவர் ரிப்பிள் அதிகரிக்கும் எனவே பவர் ரிப்பிள் மற்றும் வோல்டேஜ் ரிப்பிள் இன் ஃபேஸ் ஆக இருக்கும் இப்போது பீக் பவர்பாயிண்ட் இன் வலது பக்கத்தில் ஸ்லோப் எதிர்மறையாக உள்ளது எனவே நம்மிடமுள்ள ஆப்பரேட்டிங் பாயிண்டில் செங்குத்து மற்றும் கிடைமட்டமாக லைன் உள்ளது முன்பு போலவே நான் ஒரு வோல்டேஜ் இல் ரிப்பிள்ளை அறிமுகப்படுத்துவேன் நான் ரிப்பிள் ஆம்லிட்யூட் அளவை எக்ஸ்டெண்ட் செய்தால் ஏற்கனவே ஒரு தலைகீழ் இருப்பதைக் காண்பீர்கள் எனவே வோல்டேஜ் அதிகரிக்கும் போதெல்லாம் பவர் குறைந்து வோல்டேஜ் குறையும் போதெல்லாம் பவர் உயருகிறது எனவே இங்கே எதிர்மறை ஸ்லோப் காரணமாக ஒரு தலைகீழ் இருக்கு அதாவது வோல்டேஜ் மற்றும் பவர் ரிப்பிள் அவுட் ஆஃப் ஃபேஸ் ஆக இருப்பதை காண்பீர்கள் எனவே இந்த தகவலை நாம் பயன்படுத்துகிறோம் ஆப்பரேட்டிங் பாயிண்டில் ஒரு பக்கத்தில் பவர் ரிப்பிள் மற்றும் வோல்டேஜ் ரிப்பிள் ஆகியவை இன் ஃபேஸ் ஆக உள்ளன ஆப்பரேட்டிங் பாயிண்டில் மறுபுறம் வோல்டேஜ் மற்றும் பவர் ரிப்பிள் அவுட் ஆஃப் ஃபேஸ் ஆக உள்ளன மற்றும் மறைமுகமாக நாம் ஸ்லோப் ஐ அளவிடுகிறோம் எனவே இதுவும் ஒரு பவர் ஸ்லோப் டிடக்சன் ஆகும் ஆனால் இங்கே நாம் d dt ஐப் பயன்படுத்துகிறோம் வேறுபாடு நடவடிக்கை எதுவும் பிக்சரில் வரவில்லை நமக்கு பவர் வேரியபில் தேவை நமக்கு வோல்டேஜ் வேரியபில் தேவை பவர் வேரியபில் பெருக்கத்தால் பெறப்படுகிறது இப்போது இந்த சிஸ்டத்தை ஒரு பிளாக் ஸ்கீமாட்டிக் வழியில் எவ்வாறு உருவாக்குவது என்பதை பார்ப்போம் எனவே என்னிடம் ஒரு மல்டி பிளேயர் பிளாக் உள்ளது மல்டி பிளேயரின் இன்புட் ஆனது iT மற்றும் vT ஆகும் எனவே நீங்கள் பேனல் கரண்டையும் பேனல் டெர்மினல் வோல்ட்டேஜெயும் அளவிடுகிறீர்கள் அதன் அவுட்புட் பவராக இருக்கும் நீங்கள் பவரையும் வோல்ட்டேஜெயும் எடுத்துக்கொள்கிறீர்கள் இவை இரண்டும் நாம் பிராசஸ் செய்ய விரும்பும் அளவுகளாகும் எனவே முதலில் DCயை அகற்றி அதை பிராசஸ் செய்கிறேன் எனவே நீங்கள் அதை ஒரு DC பிளாக் சர்க்யூட் வழியாக அனுப்புகிறீர்கள் எனவே நீங்கள் DCயை அகற்றும்போது DC பிளாக் சர்க்யூட்டுக்கு முன் வோல்டேஜ் மற்றும் பவர் சிக்னலின் மதிப்புகள் இதுபோன்றதாக இருக்கும் என்பதை இங்கே காண்பீர்கள் எனவே DC உடன் ரிப்பிள் சேர்ந்து இருக்கும் பவர் சிக்னல்கள் இதுபோன்றவையாக இருக்கும் தவிர ரிப்பிள் இன் ஃபேஸ் அல்லது அவுட் ஆஃப் ஃபேஸ் என்பது பீக் பவர்பாயின்ட் இன் எந்தப் பக்கம் என்பதை பொறுத்து இருக்கும் எனவே இது DC பிளாக் வழியாக சென்ற பிறகு வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும் எனவே DC அகற்றப்பட்டது எனவே இது கீழே வரும் எனவே சராசரி மதிப்பு 0 என்பதை நீங்கள் காண்பீர்கள் உங்களிடம் ரிப்பிள் கன்டென்ட் மட்டுமே இருக்கும் இப்போது நாம் ரிப்பிள் கன்டென்ட் ஐ செயலாக்க உள்ளோம் பவர் சைடில் இருந்து கூட நீங்கள் DC தொகுதியை அகற்றிய பின் நீங்கள் DC யை பவர் ஃபார்ம் ஐ அகற்றினால் ஃபேஸ் மாற்றத்தைத் தவிர்த்து இதுபோன்ற ஒரு வேவ்பார்ம் இங்கிருந்து வரும் DC பிளாக்கிற்கு பிறகு இதை ஜீரோ கிராஸ் டிடெக்டர் வழியாக அனுப்புவோம் ZCD என்பது ஜீரோ கிராஸ் டிடெக்டர் ஆகும் ஜீரோ கிராஸ் டிடெக்டர் வழியாக நாம் கடந்து செல்வதற்கான காரணம் என்னவென்றால் நான் நல்ல ரெக்டங்குளர் வேவ் ஃபார்ம் ஆக காட்டியுள்ளேன் ஆனால் அவ்வாறு இருக்க வேண்டியதில்லை அது ட்ரையாங்கிள் ஆக இருக்கலாம் அல்லது அது மென்மையான உயர்வு மற்றும் வீழ்ச்சியைக் கொண்டிருக்கக்கூடும் எனவே நீங்கள் அதை ஜீரோ கிராஸ் டிடெக்டர் வழியாக அனுப்ப வேண்டும் இதனால் நீங்கள் நன்கு வரையறுக்கப்பட்ட ஷாட் வேவ் ஃபார்ம்களைப் பெறுவீர்கள் ஆகவே ஜீரோ கிராஸ் டிடெக்டருக்குப் பிறகு இது போன்ற நன்கு வரையறுக்கப்பட்ட வேவ் ஃபார்ம்களை நான் வைத்திருப்பேன் அடிப்படையில் இந்த வேவ் ஃபார்ம் -VCC முதல் VCC வரை செல்லும் அது VCC ஆக இருக்கும் இது -VCC ஆக இருக்கும் எனவே அடுத்து பவர் சிக்னலில் இருந்து பெறப்பட்ட சிக்னலையும் வோல்டேஜ் சிக்னலில் இருந்து பெறப்பட்ட சிக்னலையும் சேர்ப்போம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கின்றீர்கள் எனவே ஆப்ப ரேட்டிங் பாயிண்ட் பீக் பவர்பாயிண்ட் இன் இடது பக்கத்தில் இருந்தால் பவர் ரிப்பிள் மற்றும் வோல்டேஜ் ரிப்பிள் ஆகியவை இன் ஃபேஸ் ஆக உள்ளன எனவே இதுவும் இதுவும் இன் ஃபேஸ் ஆக இருக்கும் எனவே இது சேர்க்கப்படும் இது ஏற்கனவே சேச்சுரேட்டட் ஆக இருப்பதால் இது அதே வழியில் இருக்கும் ஆப்ப ரேட்டிங் பாயிண்ட் வீழ்ச்சியடைந்த ஸ்லோபில் இருந்தால் இது பீக் பவர்பாயிண்ட் இன் வலதுபுறத்தில் எதிர்மறை ஸ்லோப் பகுதியாகும் இவை இரண்டையும் சேர்ப்பதால் பூஜ்ஜியமாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே வோல்டேஜ் நேர்மறையாக இருக்கும்போது சமமான பவர் சிக்னல் மதிப்பு எதிர்மறையாக இருக்கும் இங்கு வோல்டேஜ் எதிர்மறையாக இருக்கும்போது பவர் சிக்னல் மதிப்பு நேர்மறையாக இருக்கும் எனவே நீங்கள் இதை சேர்க்கும்போது அது பூஜ்ஜிய மதிப்பை ஏற்படுத்தும் எனவே எங்களுக்கு இரண்டு பகுதிகள் இருப்பதைக் காணலாம் ஒன்று ஆப்ப ரேட்டிங் பாயிண்ட் பீக் பவர் பாயின்ட் இன் இடது பக்கத்தில் மற்றும் ஆப்ப ரேட்டிங் பாயிண்ட் பீக் பவர் பாயின்ட் இன் வலது பக்கத்திலும் இருந்தால் ஆப்ப ரேட்டிங் பாயிண்ட் பீக் பவர்பாயின்ட் இன் இடது பக்கத்தில் எங்கு இருந்தாலும் நேர்மறை ஸ்லோ பில் இவை இரண்டும் சேர்க்கப்படுவதைக் காண்பீர்கள் ஏனெனில் அவை இன் ஃபேஸ் ஆக உள்ளன உங்களிடம் இன்னும் இந்த வகையான வேவ் ஃபார்ம் உள்ளன இப்போது ஆப்பரேட்டிங் பாயிண்ட் பீக் பவர்பாயிண்ட் இன் வலது பக்கத்தில் இருந்தது என்று வைத்துக்கொண்டால் வோல்டேஜ் மற்றும் பவரின் ஃபேஸ் நேர்மாறாக இருப்பதால் அவை கழிக்கப்படும் இதனால் உங்களுக்கு பூஜ்ஜியம் கிடைக்கும் இப்போது அடுத்து நாம் என்ன செய்வது இந்த வேவ் சேப்பை ஒரு அப்சல்யூட் வேல்யூ சர்க்யூட் வழியாக அனுப்ப வேண்டும் இதனால் இந்த எதிர்மறை பகுதி அனைத்தும் கொண்டுவரப்பட்டு அடிப்படையில் ரெக்டிஃபை செய்யப்படும் எனவே மீண்டும் இடது பக்க ஆப்பரேட்டிங் பாயிண்ட் மற்றும் வலது பக்க ஆப்பரேட்டிங் பாயிண்ட்டிற்கான அப்சல்யூட் வேல்யூ சர்க்யூட் அவுட்புட்டை வரைவோம் எனவே இது இடது பக்கத்தில் ரெக்டிஃபை செய்யப்படும்போது இது ஒரு நிலையான மதிப்பு என்று நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இந்த பகுதி ரெக்டிஃபைட் அப்சல்யூட் மதிப்பை பெறுவதை நீங்கள் காண்பீர்கள் இதன் வலதுபக்க பகுதி பூஜ்ஜியமாக இருக்கும் இப்போது த்ரசோல்டு ஐ செட் செய்கிறேன் பின்னர் இதைப் போன்ற ஒரு கம்பரட்டர் வழியாக அனுப்புகிறேன் எனவே த்ரசோல்டு V கம்பரட்டர் மற்றும் VCC அல்லது 0 இலிருந்து போகக்கூடிய அவுட்புட்டை செட் செய்கிறேன் இப்போது இந்த வேவ் ஃபார்ம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் இது அதிகமாக இருக்கும்போதெல்லாம் அவுட்புட் 0 ஆக இருக்கும் இது குறைவாக இருக்கும்போதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவுட்புட் அதிகமாக இருக்கும் எனவே நீங்கள் அந்த பகுதியை வரைந்தால் நான் மீண்டும் இடது ஆப்பரேட்டிங் பாயிண்ட் மற்றும் வலது ஆப்பரேட்டிங் பாயிண்டை குறிப்பேன் இது அதிகமாக இருக்கும் போதெல்லாம் ஒரு தலைகீழ் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இடது பக்கத்தில் அது அதிகமாகவும் அவுட்புட் குறைவாகவும் இருக்கும் மற்றும் அது குறைவாக இருந்த காலத்திலும் அது ஆப்பரேட்டிங் பாயிண்டின் வலது பக்கத்தில் அது அதிகமாகிறது இப்போது நான் இதை ஒரு கெயின் பிளாக் வழியாக அனுப்புவேன் இதனால் அது 0 விலிருந்து VCC ஆக மாறுவதை விட 0 முதல் 1 ஆக உருவாகும் அல்லது 0 முதல் 1 ஆக மாறும் பின்னர் அதை பில்டர் வழியாக அனுப்பவும் பில்டர் இன் அவுட்புட்டை தான் DC DC கன்வெர்ட்டர் இன் கண்ட்ரோல் இன்புட் ஆக கொடுக்க உள்ளேன் பில்டரின் அவுட்புட் உண்மையில் ஒரு PWM பிளாக் வழியாக அனுப்பப்படுகிறது என்பதை ஒருவர் கவனத்தில் கொள்ள வேண்டும் பின்னர் PV பேனலுடன் இன்டர்பேஸ் இல் இருக்கும் DC DC கன்வெர்ட்டர் இன் டியூட்டி சைக்கிளின் இன்புட்டிற்கு வழங்கப்படுகிறது இங்கே நான் நேரடியாக பில்டரின் அவுட்புட்டில் காண்பிப்பேன் ஏனெனில் பில்டரின் அவுட்புட் டியூட்டி சைக்கிளுக்கு நேரடியாக விகிதாசாரமாகும் ஆனால் உண்மையில் DC DC கன்வெர்ட்டர் இன் டியூட்டி சைக்கிள் இன்புட்டை கொடுப்பதற்கு முன்பு ஒரு PWM பிளாக்கு இடையில் இருக்கும் இப்போது பில்டர்டு வேவ் ஃபார்ம் என்னவாக இருக்கும் எனவே இதை சூப்பர் இம்போஸ் செய்கிறேன் எனவே இது 0 ஆக இருக்கும்போதுபில்டர் வேவ் ஃபார்ம் இங்கே கீழே விழும் பின்னர் டைம் கான்ஸ்டன்ட் உடன் இதேபோன்று படிப்படியாக உயரும் இப்போது இது உண்மையில் டியூட்டி சைக்கிளை குறிக்கிறது இப்போது ஒரு கன்வெர்ட்டர் அதாவது பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர்r ஐ கருதுங்கள் இந்த பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் இல் முழு IV வளைவும் முதல் க்வாட்ரெண்ட் என்பது பக் பூஸ்ட் கன்வேர்டர் இன் ரேஞ்ச் ஆகும் என்பதைக் கண்டோம எனவே RT R0d2 மற்றும் இங்கே ஷார்ட் சர்க்யூட் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் d 1 எனும்போது லோடு லைன் செங்குத்து அச்சுடன் தொடர்புடையது ஓபன் சர்க்யூட் பாயிண்ட் d0 எனும்போது லோடு லைன் X அச்சு vT அச்சுடன் தொடர்புடையது d இன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு இடையில் பல்வேறு லோடு லைன்கள் உள்ளன ஆப்பரேட்டிங் பாயிண்ட் இடதுபுறத்தில் இருந்தபோது இப்போது இதைக் கவனியுங்கள் அதாவது பீக் பவர் பாயின்ட் இன் இடதுபுறத்தில் எங்காவது ஆப்பரேட்டிங் பாயிண்ட் உள்ளது எனவே இது இருக்கும்போது டியூட்டி சைக்கிள் குறைந்து வருவதை நீங்கள் காண்பீர்கள் இந்த சிவப்பு கோடானது டியூட்டி சைக்கிள் குறைந்து வருவதை குறிக்கிறது டியூட்டி சைக்கிள் குறையும் போது ஆப்பரேட்டிங் பாயிண்ட் இதுபோன்று வலதுபுறமாக நகர்வதை நீங்கள் காண்பீர்கள் இது வலதுபுறம் நகர்கிறது எனவே இது பீக் பவர்பாயிண்ட் மற்றும் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் வலதுபுறம் நகர்கிறது என்று சொல்லலாம் எனவே இது பீக் பவர் பாயின்ட் ஐ கடந்து பின்னர் இந்த எதிர்மறை ஸ்லோப் பகுதிக்குள் சென்றுவிட்டது இயக்கமானது எதிர்மறை ஸ்லோ பகுதிக்குள் சென்றது கெயின் அவுட்புட் 1 ஆக இருக்கும் மற்றும் பில்டர் அவுட்புட் இப்போது அந்த மதிப்பு 1 ஐ நோக்கி உயர முயற்சிக்கிறது அல்லது டியூட்டி சைக்கிள் உயர முயற்சிக்கிறது அதாவது இது மீண்டும் திரும்பிச் செல்கிறது ஆப்பரேட்டிங் பாயிண்ட் இப்போது இடதுபுறமாக நகர்கிறது எனவே ஆப்பரேட்டிங் பாய்ண்ட் இவ்வாறு நகர்ந்து பிக் பவர் பாயிண்டை கடப்பதைக் காண்பீர்கள் எனவே இந்த விண்டோவை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமானால் ஹிஸ்டெரெசிஸின் சரியான மதிப்பை இங்கே வைப்பதன் மூலம் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் எனவே நீங்கள் ஒரு பெரிய விண்டோவை அல்லது ஒரு சிறிய விண்டோவை உருவாக்கலாம் இதனால் இது வலது இடது வலது இடது மாக பீக் பவர் ஆபரேட்டிங் பாயிண்ட் அல்லது மேக்ஸிமம் பவர் ஆப்பரேட்டிங் பாயிண்டை சுற்றி நகரும் இதன் மூலம் மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் டிராக்கிங்கை அடைய முடியும்